ஆக ARM ல் உள்ள முதல் வகை ஆணைத்தொகுப்புகள் டேட்டா ப்ராசசிங் ஆணைகள் ஆகும் இவை கூட்டல் கழித்தல் மற்றும் பெருக்கல் போன்ற பல எண் கணித செயல்களுக்கு உதவுகின்றன நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று வகுத்தல் செயல்பாடு இதில் இல்லை இது ஒரு குறைபாடு இதை நீக்க வகுத்தல் அல்காரிதம் நிறுவினால் இதன் கட்டமைப்பு மேலும் சிக்கலாகும் எனவே நாம் அவசியம் வகுத்தல் செயலை செய்தே ஆக வேண்டும் என்றால் அதை மென்பொருள் மூலம் செய்து கொள்ளலாம் ஆனால் பல இடங்களில் அது தேவைப்படாது கூட்டல் கழித்தல் பெருக்கல் ஆகிய மூன்று ஆணைகள் இதில் செயல்படுத்தப்படுகிறது அதிலும் பெருக்கல் மிகுந்த சக்தி வாய்ந்ததாக ஆக்கப் பட்டிருப்பதை நாம் பார்க்கவிருக்கிறோம் இது ஓரளவுக்கு வகுத்தல் இல்லா குறைபாட்டைப் போக்குகிறது அடுத்து தர்க்கம் என்னும் லாஜிக்கல் செயல்களைச் செய்ய பிட்வைஸ் லாஜிக்கல் செயல்பாடுகள் உள்ளன எல்லா லாஜிக்கல் செயல்பாடுகளும் இரண்டு 32 பிட் ஆப்ப ரேன்ட்களை எடுத்துக்கொண்டு ஒரு 32 பிட் மதிப்பை திருப்பித் தருகின்றன 32 பிட் பிராசஸர் ஆக இருப்பதால் 32 பிட் டேட்டாக்களே செயல்படுத்தப்படுகின்றன கட்டாயம் முதல் ஆப்பரேன்டும் ரிசல்ட்டும் ரெஜிஸ்டர்களாக இருப்பது முக்கியம் எனவேதான் இது ரெஜிஸ்டர் வகை கட்டமைப்புள்ளதாக இருக்கிறது இரண்டாவது ஆப்பரேன்டு ஒரு ரெஜிஸ்டர் ஆகவும் இருக்கலாம் அல்லது நேரடி மதிப்பாகவும் இருக்கலாம் அது ரெஜிஸ்டர் ஆக இருக்கும் பட்சத்தில் அதை ALU க்கு அனுப்பும் முன்பு நகர்த்தவோ அல்லது சுழற்றவோ முடியும் எனவே முதல் ஆப்பரேன்ட் ஒரு ரெஜிஸ்டர் இரண்டாவது ஆப்பரேன்ட் ஒரு ரெஜிஸ்டரானால் அதைப் பொறுத்து மதிப்பும் நேரடி ஆப்பரேன்ட் என்றால் மதிப்பு நேரடியாகவும் ஆணைச் செயல்பாட்டுக்கு கிடைக்கப்பெறும் உருளை நகர்த்தி ஆனது ரெஜிஸ்டர் கோப்புடன் இணைக்கப்பட்டுள்ளதை நினைவு கொள்க நகர்த்தும் செயலை செய்ய ரெஜிஸ்டர் மதிப்பானது நகர்த்திக்கு அனுப்பப்பட்டு அங்கு அது நகர்த்தப்பட்டு பின்னர் ஆணைச் செயல்பாட்டுக்கு அனுப்பப்படும் ஆனால் இரண்டாம் ஆப்பரேன்ட் நேரடியாக தரப்பட்டால் அது 32 பிட் மதிப்பாக இருக்க வேண்டும் கவனிக்கவேண்டிய விஷயம் என்னவென்றால் ஆணையானது 32 பிட் ஆணையாகும் இப்போது இந்த நேரடி ஆப்பரேன்டும் 32 பிட் என்று குறிப்பிடுகிறேன் உதாரணமாக நான் ADD ஆணையை எடுத்துக்கொள்கிறேன் R1 மதிப்புடன் 25 கூட்டப்பட்டு வந்த விடையானது R2 ரிஜிஸ்டரில் தேக்கி வைக்கப்படவேண்டும் என்று வைத்துக்கொள்வோம் இங்கு மொத்த ஆணையே 32 பிட் அமைப்பாகும் நேரடி மதிப்பான 25 என்பதும் ஒரு 32 பிட் ஆகும் இவ்வாறு இரண்டையும் 32 பிட் அமைப்பாக குறிப்பிட முடியாது இந்த பிரச்சனைக்கு ARM அமைப்பாளர்கள் குறிப்பிட்ட வகை 32 பிட் எண்களை மட்டுமே இரண்டாவது ஆப்பரேன்ட் ஆக அனுமதித்து உள்ளார்கள் அதைப் பார்ப்போம் இருபுறமும் '1' பிட்டை எல்லையாகக் கொண்ட தொடர்ச்சியான 8 பிட் இடங்களில் உள்ள இரும எண்களே அனுமதிக்கப்பட்டுள்ளன அப்படி என்றால் நம்மிடமுள்ள இந்த உதாரணத்தைப் பார்ப்போம் இந்தப்படத்தில் இது ஒரு 32 பிட் எண்ணாகும் இது பிட் எண் '0' இது பிட் எண் '31' இந்த பிட்கள் எல்லாம் '0' வாக அமைக்கப்பட்டு இடையில் ஒரு தொகுப்பு காட்டப்படுகிறது இந்த 8 பிட் கொண்ட தொகுப்பு இடது ஓரம் வரக்கூடிய '1' வது பிட்டில் தொடங்கி வலது ஓரம் எட்டாவது பிட் '1' ஆக அமைகிறது இடைப்பட்ட பிட்டுகள் '0' ஆகவோ அல்லது '1' ஆகவோ இருக்கலாம் இது 8 பிட் கொண்ட ஒரு தொகுப்பாக இருக்க வேண்டும் இந்த '1' ஆனது எட்டு பிட்டுகள் கொண்ட ஒரு தொகுப்பில் பரவியிருக்க வேண்டும் மற்றும் இந்த தொகுப்பு ஏதோ ஒரு இடத்தில் துவங்க முடியாது இது 2 பிட் எல்லை கொண்டதாக அமைய வேண்டும் உதாரணமாக 32 பிட் நீள எண்ணில் '0' இல் தொடங்கலாம் '1' இல் தொடங்க முடியாது '2' இல் தொடங்கலாம் அதாவது இந்த 8 பிட் தொகுப்பின் ஆரம்பமுடிவு இடங்கள் இரண்டின் பெருக்கல் மதிப்பாக அமைய வேண்டும் இந்த மாதிரி எண்களை பயன்படுத்துவது எப்படி என்று பார்க்கலாம் இதில் ஒரு நேரடி ஆப்பரேன்ட் 'n' உள்ளது n i ROR2r இங்கு ROR என்பது வலப்புறம் சுழற்று என்னும் ஆணை 8 பிட் எண் ' i ' ஆனது 0 255 க்கு இடையில் ஒரு மதிப்பாக இருக்கலாம் 'r' மதிப்பு 0 15 க்கு இடையில் அமையும் எனவே அது 2 ஆல் பெருக்கப்பட்டு 0 வது பிட்டில் இருந்து 30 வது பிட் வரை வலப்புற சுழற்சி அடைய முடியும் இவ்வாறாக பல இடங்களுக்கு சுழற்சி அடையமுடியும் r மதிப்பு '0' என்றால் சுழற்சியே இல்லை r மதிப்பு '1' என்றால் 2 பிட் அளவு வலப்புற சுழற்சி r மதிப்பு இரண்டு ஆனால் 4 பிட் அளவுக்கு வலப்புற சுழற்சி ஆக இது இரட்டைப்படை இடங்களையே எல்லையாகக் கொண்டுள்ளது ஒற்றைப்படையில் அமைக்க முடியாது எடுத்துக்காட்டாக 255 என்ற எண்ணை இந்த படிவ முறையில் i 255 எனவும் r 0 எனவும் குறிப்போம் 256 என்ற எண்ணை i 1 எனவும் r 12 எனவும் குறிப்போம் அப்போது i ஆனது 0000 0000 0000 இறுதியாக 0001 என அமையும் r 12 என்பதால் 2 x r 24 பிட்டுகள் இவ்வாறு 24 பிட்டுகள் வலப்புறம் சுழற்றும் போது எண் '1' ஆனது இங்கு வரும் பிறகு 0000 0000 இது 256 ஆகும் மற்ற பிட்டுகள் எல்லாம் '0' இந்த 32 பிட் எண்ணில் ஒன்பதாவது பிட் '1' மற்ற பிட்டுகள் '0' இவ்வாறு 256 ஐ இந்த படிவ முறையில் அமைக்கலாம் இம்முறையில் அடங்காத எண்களை நாம் நேரடி ஆப்பரேன்ட் ஆக பயன்படுத்த முடியாது இந்த படிவ முறை ஏன் பயன்படுகிறது என தெரிந்து கொள்வோம் எம்பெட்டட் பயன்பாடுகளில் ARM ப்ராசசருக்கு வெளியுலக சமிக்ஞை குறிப்புகள் 8 பிட் மதிப்பு கொண்டவையாகவே இருக்கும் ப்ராசசருக்கு உள்ளே நாம் 16 பிட் அ 32 பிட் அளவுகளில் செயல் படுத்தினாலும் வெளியுலகில் இருந்து கிடைக்கக்கூடிய அனலாக் டிஜிட்டல் மாற்றிகள் அ டிஜிட்டல் சுவிட்சுகளில் இருந்து கிடைக்கக்கூடிய சமிக்ஞைகள் பொதுவாக எட்டு பிட்டுகள் கொண்டவையாகவே உள்ளன எனவே 32 பிட் நீள வார்த்தையில் இந்த 8 பிட் தொகுப்பு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அமைக்கப்படும் வெளியுலக 8 பிட் சமிக்ஞைகள் இந்தத் தொகுப்பில் கிடைக்கப்பெறும் மீதி உள்ள இடங்கள் நமக்கு பொருட்டல்ல பல நிகழ்வுகளில் இதுவே போதுமானது சிறப்பானதும் கூட முழுநீள 32 பிட்டுகள் இன்றி இவ்வாறாகவே இதுவரை செயல்படுத்தப்படுகிறது இந்த படிவ முறையில் அடங்காத எண்கள் வரக்கூடிய நிகழ்வுகள் மிக மிக அரிது அப்படி தேவைப்படக்கூடிய நிகழ்வுகளில் அந்த எண்ணை ஒரு ரிஜிஸ்டரில் ஏற்றி பயன்படுத்தலாம் அதாவது அந்த எண்ணை நினைவக அடுக்கில் தேக்கி அங்கிருந்து ரெஜிஸ்டரில் ஏற்றி அதன்மூலம் ஆணையில் செயல்படுத்தலாம் அதற்கு எந்தத் தடையும் இல்லை நேரடி ஆப்பரேன்ட் ஆக பயன்படுத்த எண்ணினால் மட்டுமே இந்த நடைமுறையை பின்பற்ற வேண்டும் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது நமது விருப்பத்தின் பேரில் கண்டிஷன் flag நிபந்தனை கொடி condition flag மாற்றும் எண்கணித ஆணை செயல்பாடுகள் ADD ஆணையானது இரண்டு வகைகளில் செயல்படுகிறது ADD மற்றும் ADDS ADD ஆணையில் ADD R1R2 R3 இது ADD R1 R2R3 எனவே R2 மற்றும் R3 ன் மதிப்புகள் கூட்டப்பட்டு R1 ல் வைக்கப்படும் இதில் ஆப்கோடை தொடர்ந்து விடை சேருமிடமும் பிறகு முதல் ஆப்பரேன்ட்டும் பின்னர் இரண்டாம் ஆப்பரேன்ட்டும் வருகின்றன எல்லா ஆணைகளும் இந்த முறையிலேயே குறிப்பிடப்படுகின்றன அடுத்த ஆணையானது ADD R1R2R3LSL2 அடிப்படையில் இது இரண்டாவது ஆப்பரேன்ட் ரிஜிஸ்டர் ஆக இருந்து அதை 2 பிட் அளவுக்கு இடது நகர்த்தல் செய்வதாகும் மொத்தத்தில் R1R2R34 இடதுபுறம் 2 பிட் நகர்த்த வேண்டுமானால் '4' ஆல் பெருக்க வேண்டும் எனவே R1R2R34 இந்த இரண்டு ஆணைகளும் நிகழ்நிலை கொடி அல்லது நிபந்தனை கொடிகளை பாதிப்பதில்லை மாறாக ADDS ஆணையானது நிபந்தனை கொடியை பாதிக்கிறது ADDS R1R2R3LSL2 இதில் R1R2R34 ஆகும் அதே நேரம் வருகின்ற விடையைப் பொறுத்து நிபந்தனை கொடி நிறுவப்படும் விடை '0' வானால் 'Zero' கொடி நிறுவப்படும் இவ்வாறாக N Z C V போன்ற கொடிகள் விடையைப் பொறுத்து பாதிக்கப்படுகின்றன நமது விருப்பத்தின் பேரில் கொடிகள் நிறுவப்படுகின்றன ஒரு ஆணைச்செயல்பாட்டால் நிறுவப்படும் கொடிகளை உடனே நாம் பரிசோதிக்க வேண்டிய அவசியமில்லை பல ஆணைகள் கழித்தும் சோதிக்கலாம் ஒரே ஒரு நிபந்தனைதான் இடையில் வரும் ஆணைகள் எல்லாம் நிபந்தனை கொடியை பாதிக்காத ADD ஆணைகளாக இருக்க வேண்டும் இவையே டேட்டா பிராசசிங் ஆணைகளாகும் அடுத்ததாக டேட்டா டிரான்ஸ்பர் ஆணைகள் உள்ளன அதில் முதல் வகை 1 அ 2 அ 4 பைட் டேட்டாக்களை ரிஜிஸ்டருக்கும் மெமரி லொகேஷனுக்கும் இடையே மாற்றும் ஆணைகள் எனவே நமக்கு ஒரு பைட் டிரான்ஸ்பர் இரண்டு பைட் டிரான்ஸ்பர் அ நான்கு பைட் டிரான்ஸ்பர் என்று உள்ளன மொத்த வார்த்தை நீளம் 32 பைட் எனவே நான்கு பைட் டிரான்ஸ்பரும் உள்ளது நாம் பேஸ்ஆப்செட் BaseOffset முறையையும் பயன்படுத்தலாம் நாம் முகவரியை தரும்போது ஒரு பேஸ் குறிப்பிட்டு அதை ஆப்செட் செய்வதன் மூலமும் தரலாம் பிரீ இன்டெக்ஸ்ட் போஸ்ட் இன்டெக்ஸ்ட் முறைகளும் உள்ளன இந்த ஆப்செட் ஆனது 12 பிட் குறி இடப்படாத நேரடி மதிப்பாகவோ அல்லது ஒரு நேரடி மதிப்பால் நகர்த்தல் செய்யப்பட்ட ரெஜிஸ்டர் ஆகவோ இருக்கலாம் சில உதாரணங்களை குறிப்பிடுகிறேன் LDR ஆணை ஒரு டேட்டாவை ரெஜிஸ்டருக்கு உள்ளே ஏற்றுவது ஆகும் LDR R0R8 என்றால் R8 ஆல் காட்டப்படும் மெமரி லொக்கேஷனில் உள்ள டேட்டாவை R0 ல் ஏற்றும் இது இன்டைரக்ட் அட்ரசிங் ஆகும் அடுத்து பேஸ் ஆப்செட் அட்ரசிங் ஆணை உள்ளது LDR R0R1 R2 இதில் R1 பேஸ் அட்ரஸ் R2 என்பது ஆப்செட் இந்த உதாரணத்தில் அட்ரஸ் ஆனது R1 R2 ஆகும் இந்த அட்ரசில் உள்ள டேட்டாவானது R0 ல் ஏற்றப்படும் இந்த ஆப்செட்டை ஒரு ரிஜிஸ்டர் ஆக தராமல் நேரடி மதிப்பாகவும் தரலாம் LDR R0R14 எனவே R14 என்னும் மெமரி லொக்கேஷனில் உள்ளது R0 ல் ஏற்றப்படும் அடுத்ததாக போஸ்ட் இன்கிரிமெண்ட் ' ' ஒரு ஆச்சரியக்குறியால் காட்டப்படுகிறது LDR R0R14 இதில் R14 என்னும் மெமரி லொக்கேஷனில் உள்ளது R0 ல் ஏற்றப்படும் கூடவே R1 ன் மதிப்பும் 4 உயர்த்தப்படும் offset அளவுக்கு உயர்த்தப்படும் இது பேஸ் ஆப்செட் பிளஸ் போஸ்ட் இன்கிரிமெண்ட் ஆகும் LDR R0R116 என்பதில் R1 ல் காட்டப்படும் மெமரி லொக்கேஷனில் உள்ளது R0 ல் ஏற்றப்படும் பின்னர் R1 மதிப்பு 16 உயர்த்தப்படும் இவ்வாறு பலவகையான LDR ஆணைகள் ARM பிராசசரில் உள்ளன அடுத்தபடியாக நாம் STR ஆணைகளை பார்ப்போம் LDRக்கும் STRக்கும் உள்ள வேறுபாடுகள் இவைதான் LDR என்பது ரிஜிஸ்டருக்குள் ஒரு வார்த்தை ஏற்றுவது STR என்பது ரெஜிஸ்டரிலிருந்து ஒரு மெமரி லொகேஷனுக்குள் ஸ்டோர் செய்வது ஒன்றுக்கொன்று நேர் எதிர் செயல்பாடுதான் இதிலும் LDRH பாதி வார்த்தை ஏற்றுவது STRH பாதி வார்த்தை ஸ்டோர் செய்வது LDRSH குறியிட்ட பாதி வார்த்தை ஏற்றுவது STRSH குறியிட்ட பாதி வார்த்தை ஸ்டோர் செய்வது LDRB ஒரு பைட் ஏற்றுவது STRB ஒரு பைட் ஸ்டோர் செய்வது LDRSB குறியிட்ட ஒரு பைட் ஏற்றுவது STRSB குறியிட்ட ஒரு பைட் ஸ்டோர் செய்வது என பலவகையான லோட் மற்றும் ஸ்டோர் ஆணைகள் உள்ளன இந்தப் படம் பிக் என்டியன் மற்றும் லிட்டில் என்டியன் ஆகியவற்றின் வேறுபாட்டை விளக்குகிறது நம்மிடம் R0 என்று ஒரு 32 பிட் ரெஜிஸ்டர் உள்ளது எனக் கொள்வோம் அதில் 10 20 30 40 என்ற ஹெக்ஸாடெசிமல் எண்கள் உள்ளதாகக் கொள்வோம் எண் 40 பூஜ்யம் முதல் ஏழு பிட்டுகளில் உள்ளது எண் 10 இருபத்துநான்கு முதல் முப்பத்து ஒன்று பிட்டுகளில் உள்ளது இதில் பெரு மதிப்புள்ள பைட் ரெஜிஸ்டரின் பெரு மதிப்புள்ள 24 முதல் 31 பிட்டுகள் பகுதியில் உள்ளது சிறு மதிப்புள்ள பைட் ரெஜிஸ்டரின் சிறு மதிப்புள்ள 0 முதல் 7 பிட்டுகள் பகுதியில் உள்ளது STR R0R1 ஆணையை செயல்படுத்தும்போது R1 ன் மதிப்பு 0X200 என்ற 32 பிட் லொகேஷன் பிக் என்டியன் முறையில் பெரு மதிப்புள்ள பைட் 10 ஆனது சிறு மதிப்புள்ள மெமரி லொகேஷனுக்கு 0 7 பிட்டுகள் செல்கிறது அடுத்து பைட் 20 செல்கிறது இவ்வாறாக முடிவில் சிறு மதிப்புள்ள பைட் 40 ஆனது பெரு மதிப்புள்ள மெமரி பகுதிக்கு வருகிறது நமது மெமரி ஆனது 8 பிட் வார்த்தைகளாக அமைக்கப்பட்டிருந்தால் இது 0 7 பிட்டுகள் சிறு மதிப்பு அட்ரஸ் இது 24 31 பிட்டுகள் பெருமதிப்பு அட்ரஸ் ஆகும் இவ்வாறாக சிறு மதிப்புள்ள பைட் ஆனது பெரு மதிப்புள்ள அட்ரஸ் பகுதிக்கு செல்கிறது இதுவே பிக் என்டியன் முறையாகும் மாறாக லிட்டில் என்டியன் முறையில் சிறு மதிப்பு பைட் 40 ஆனது சிறு மதிப்பு அட்ரஸ் 0 7 பிட்டுகள் பகுதிக்கும் பெருமதிப்பு பைட் 10 ஆனது பெருமதிப்பு அட்ரஸ் 24 31 பிட்டுகள் பகுதிக்கும் செல்கிறது மேலே சொன்னது போலவே இது பைட் அமைப்பு மெமரி ஆக இருந்தால் 40 சிறுமதிப்பு அட்ரஸ் பகுதிக்கும் 30 அடுத்தும் 20 அதற்கடுத்தும் 10 பெருமதிப்பு அட்ரஸ் பகுதிக்கும் செல்கிறது நாம் 32 பிட் வார்த்தையை அப்படியே 32 பிட் வார்த்தையாகவே படிக்கவோஎழுதவோ செய்யும்போது எந்த மாற்றமும் ஏற்படாது ஆனால் 32 பிட் வார்த்தைகளை பைட் 8 பிட் முறையில் லோடு செய்யும்போது கவனிக்க வேண்டும் LDRB R2R1 என்பதில் R1 ஆல் காட்டப்படும் மெமரி லொகேஷனில் உள்ள மதிப்பை R2 வில் ஏற்றுவதாகும் பிக் என்டியன் முறையில் R1 முதலில் காட்டுவது '10' எனவே '10' R2 வில் இங்கு ஏற்றப்படும் லிட்டில் என்டியன் முறையில் R1 காட்டுவது '40' எனவே முதலில் '40' R2 வில் ஏற்றப்படும் வேறுபாடு இந்த இடத்தில்தான் வருகிறது மாறாக வார்த்தைகளை அப்படியே வார்த்தையாகவே செயல்படுத்தும்போது எந்த வித்தியாசமும் ஏற்படாது அடுத்து நாம் டேட்டாவை ரெஜிஸ்டர்களின் ஒரு தொகுப்பாய் இட மாற்றம் செய்யும் ஆணைகளைப் பார்ப்போம் அவை லோடு ஸ்டோர் மல்டிபிள் LDMSTM எனப்படும் ஆணைகள் ஆகும் 8086 ப்ராசசரில் நான் கூறிய MOV ஆணைகளின் ஒரு வகையே இந்த LDM மற்றும் STM ஆணைகள் ஆக நீங்கள் 1 முதல் 16 ரெஜிஸ்டர்களை ஒரு தொகுப்பாய் மெமரியில் இருந்து வெளியேயும் அல்லது மெமரிக்கு உள்ளேயும் இடமாற்றம் செய்ய முடியும் ஒரு உதாரணத்தை பார்த்துவிட்டு மீண்டும் இதற்கு வருகிறேன் சில டேட்டாவை நான் இடமாற்றம் செய்ய வேண்டுமென எண்ணுவோம் இந்த LDMIA R12 R0 R11 ஆனது 48 பைட் டேட்டாவை இடமாற்றம் செய்யும் ஏனென்றால் R12 ஆனது ரெஜிஸ்டர் தொகுப்பில் சோர்ஸ் டேட்டா ஆரம்பிக்கும் இடத்தை காட்டிக் கொண்டிருக்கிறது இது 48 பைட்களாக R0 முதல் R11 வரை ரெஜிஸ்டர்களில் ஏற்றப்படும் அடுத்து STMIA ஆணை இது ரெஜிஸ்டர் R13 காட்டும் இடத்தைக் கொண்டு மதிப்புகளை ஸ்டோர் செய்யும் இந்த முறையில் நாம் பெரிய அளவு தொகுப்புகளை CPU ரெஜிஸ்டர்களுக்கும் மெமரிக்கும் இடையே இடமாற்றம் செய்யலாம் இடமாற்றம் செய்யப்படும் ரெஜிஸ்டர்கள் ஆனது ஏற்கனவே உள்ள ரெஜிஸ்டர்களின் ஒரு பிரிவாக இருக்கலாம் அல்லது சிறப்புரிமை முறையில் பயனாளர் குறிப்பிடும் ரெஜிஸ்டர்களாக இருக்கலாம் பேஸ் ரிஜிஸ்டரை ஆட்டோ இன்கிரிமெண்ட் Auto increment தானாக அதிகரித்தல் அல்லது ஆட்டோ டிக்ரிமெண்ட் Auto decrement தானாக குறைத்தல் போன்ற வகைகளிலும் பயன்படுத்தலாம் இவ்வாறாக ஒரு நினைவக அடுக்கு ஏற்படுத்தி அதன்மூலம் அதிக அளவில் தொகுப்பு டேட்டாக்களை மெமரியில் இடமாற்றம் செய்யலாம் நான் கூறியபடி ARM பிராசசரில் ஏற்கனவே அமைக்கப்பட்ட தயார்நிலை அடுக்கு கிடையாது நீங்கள் அடுக்கு ஏற்படுத்த விரும்பினால் LDMSDM ஆணைகளை பயன்படுத்தி ஏற்படுத்திக் கொள்ளலாம் அதைப் பார்ப்போம் அடுக்குகள் பலவகைகளில் அமைக்கப்படுகின்றன படத்தில் காட்டியவாறு இந்த மெமரியில் ஒரு அடுக்கு அமைக்கப்படுகிறது இந்த அட்ரஸ் 0000 ஆகவும் அது இந்த திசையில் உயர்ந்து கொண்டே செல்வதாகவும் கொள்வோம் இந்த குறிப்பிட்ட அட்ரஸ் 1000 ல் நான் அடுக்கை துவங்குவதாக கொள்வோம் இப்போது அடுக்குச் சுட்டியின் மதிப்பு 1000 ஆகும் இதில் நான் புஷ் Push அடுக்கின் உள்தள்ளும் செயலை செய்கிறேன் இந்த திசையில் அடுக்கு வளர்வதாக கொள்வோம் இப்போது முதல் புஷ் நிகழ்ந்த பிறகு அடுக்குச் சுட்டியின் மதிப்பு 999 ஆகிறது இரண்டாவது புஷ் நிகழ்ந்த பிறகு 998 ஆகிறது இவ்வாறாக அது சிறும அட்ரசை நோக்கி செல்கிறது அதேபோல அடுக்கானது பெரும அட்ரசை நோக்கியும் வளரலாம் முதலில் அடுக்குச் சுட்டி 1000 லும் முதல் புஷ்க்கு பிறகு 1001 பிறகு 1002 எனவும் செல்லலாம் முதல் வகையில் இது இறங்கு அடுக்கு ஆகும் காரணம் அடுக்குச் சுட்டி இறங்கு வரிசையில் முதலில் 1000 பின்னர் 999 998 என்று சென்றது இந்த வகையிலேயே பாப் POP அடுக்கில் இருந்து வெளித்தள்ளும் செயலில் அடுக்குச் சுட்டி ஏறுமுகத்தில் செல்லும் இந்த அடுக்கை நாம் இறங்கு அடுக்கு என்போம் இன்னொரு பக்கம் அடுக்குச் சுட்டி மதிப்பு ஏறுமுகத்தில் இருக்கும் இதை ஏறு அடுக்கு என்போம் அடுத்தடுத்த புஷ் செயல்களில் அடுக்குச் சுட்டி ஆனது ஏறுமுக மதிப்பையும் அடுத்தடுத்த பாப் செயல்களில் இறங்குமுக மதிப்பையும் பெறும் எனவே இறங்கு அடுக்கு ஏறு அடுக்கு என இரண்டுமே சரியானதுதான் அதனதன் வழியில் அவை இயங்குகின்றன மற்றொரு வழக்கம் என்னவெனில் என்னுடைய நினைவக அடுக்கு 1000ல் துவங்குகிறது எனக் கொள்வோம் சிறிது நேரத்தில் அது உயர்ந்து 1020ஐ அடைகிறது இதன் பொருள் என்ன இதற்கு இரண்டு அர்த்தங்கள் இருக்கலாம் ஒன்று அடுக்கு இதுவரை 1020 க்கு கீழ் வரை நிரம்பி இருக்கிறது எனலாம் அடுத்து வரும் புஷ் செயலில் இங்கு 1020 ல் நிரம்பும் அதாவது அடுக்குச் சுட்டி எங்கு காண்பிக்கிறதோ அது காலி இடம் எனவே டேட்டா அடுத்த புஷ் செயலில் அங்கு உள் தள்ளப்படும் இன்னொரு வகையில் அடுக்கு சுட்டியானது அடுக்கின் கடைசியாக நிரம்பிய லொகேஷன் ஐ காட்டும் இப்போது புஷ் செய்ய முதலில் அடுக்குச் சுட்டியை ஒரு மதிப்பு உயர்த்தி பிறகு டேட்டாவை அடுக்கின் உள்ளே தள்ள வேண்டும் இந்த வகையை நிரம்பிய அடுக்கு வகை என்றும் முன்னர் சொன்னதை காலி அடுக்கு வகை என்றும் குறிப்பிடுவோம் இது அடுக்கு நிரம்பிவிட்டது அல்லது காலியாக உள்ளது என்பதல்ல நிரம்பிய அடுக்கு என்பது அடுக்குச் சுட்டி காட்டிக் கொண்டிருக்கும் இடமானது கடைசியாக டேட்டா நிரப்பப்பட்ட இடம் ஆகும் காலி அடுக்கு என்பது அடுக்குச் சுட்டி காட்டும் இடம் அடுத்து டேட்டா நிரப்பப்பட வேண்டிய இடம் ஆகும் மொத்தத்தில் இதில் இரண்டு வகை அதில் இரண்டு வகை என நான்கு அடுக்கு வகைகள் நிரம்பிய ஏறு அடுக்கு நிரம்பிய இறங்கு அடுக்கு காலி ஏறு அடுக்கு காலி இறங்கு அடுக்கு என்று அமைக்கலாம் ARM பிராசசர் ஆனது இந்த நான்கு வகை அடுக்கு அமைப்புகளையும் தடையின்றி அனுமதிக்கிறது நான்கில் ஏதாவது ஒன்று மட்டுமல்ல நான்கையுமே நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம் அதற்குரிய ஆணைகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் ஒரே தேவை அவற்றை தனித்தனியாக நீங்கள் செயல்படுத்த வேண்டும் ARM பிராசசர் உங்களை தடுக்கப் போவதில்லை மாறாக நாம் 8085 அல்லது 8051 பிராசஸரை எடுத்துக்கொண்டால் அடுக்குச் சுட்டி ஆனது காலி லொகேஷனையே காட்டும் ஒரு புஷ் செயலில் முதலில் அடுக்குச் சுட்டி உயர்த்தப்படும் பின்னரே அந்த மதிப்பு எழுதப்படும் உண்மையில் அது நிரம்பிய அடுக்கு அமைப்பை பெற்று அடுக்குச் சுட்டி டிக்ரிமென்ட் செய்யப்படுகிறது எனவே இது 'நிரம்பிய இறங்கு அடுக்கு' வகையாக மட்டுமே உள்ளது ஆனால் ARM பிராசஸர் உங்களை எந்த வகையான அடுக்கு அமைப்பையும் பயன்படுத்த அனுமதிக்கிறது நமது உரையாடலுக்கு வருவோம் நமக்கு நான்கு வகைகள் உள்ளன இறங்கு அடுக்கு ஏறு அடுக்கு எனவும் நிரம்பிய அடுக்குச் சுட்டி ஆனது இறுதியாக நிரப்பப்பட்ட அட்ரசையும் காலி அடுக்குச் சுட்டியானது அடுத்து நிரப்பப்பட வேண்டிய அட்ரசையும் காட்டுகின்றன எனவே நான்கு வகையான ஆணைகள் நமக்கு உள்ளன STMFD ஸ்டோர் மல்டிபிள் ஃபுல் டிஸ்செண்டிங் LDMFD லோட் மல்டிபிள் ஃபுல் டிஸ்செண்டிங் மேற்சொன்ன ஆணைகள் முழு இறங்கு அடுக்கை அமைக்க உதவுகின்றன அதைப்போலவே STMFA ஸ்டோர் மல்டிபிள் ஃபுல் அசென்டிங் LDMFA லோட் மல்டிபிள் ஃபுல் அசென்டிங் அடுத்து STMEDLDMED காலி இறங்கு அடுக்கு ஆணைகள் ஆகும் மேலும் STMEALDMEA காலி ஏறு அடுக்கு ஆணைகள் ஆகும் இப்படி பல வகைகள் பெற்றுள்ளோம் ஆனால் தவறுதலாக கலந்து பயன்படுத்தக்கூடாது அதாவது STMFD ஐ அடுக்கினுள் ஸ்டோர் செய்ய பயன்படுத்திவிட்டு LDMFA வை லோடு செய்ய பயன்படுத்தக்கூடாது இல்லையென்றால் தவறான டேட்டா மதிப்பு உங்களுக்கு கிடைத்துவிடும் சரியான இணை ஆணைகளையே பயன்படுத்தும் வரை தவறு ஏற்படாது அப்போது ஒரே சரியான மதிப்பே உங்களுக்கு அடுக்கில் இருந்து கிடைத்துக் கொண்டிருக்கும்